எனவே எங்கள் கடைசி சொற்பொழிவில் தொகுதிகள் இடவமைவுக்கான சிமுலேடட் அண்ணேலிங் நுட்பத்தைப் பார்த்தோம் எனவே இந்த நுட்பம் கண்ணாடி அல்லது உலோகத்தை காய்ச்சிக்குளிரவைத்தல் செயல்முறையிலிருந்து சில ஒப்புமைகளைப் பயன்படுத்துகிறது மேலும் அவை படிகமாக்கப்பட்ட விதம் இப்போது இந்த சொற்பொழிவில் இடவமைவுக்கான மற்றொரு முறையைப் பார்ப்போம் இது இயற்பியலின் மற்றொரு சிக்கலில் இருந்து ஒப்புமைகளை எடுத்துக்கொள்கிறது அதாவது ஸ்ப்ரிங் களின் குணம் ஸ்ப்ரிங் களின் நெகிழ்ச்சி ஹுக்ஸ் லா Hook's law பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வேண்டிய சில நன்கு அறியப்பட்ட சட்டம் எனவே இது அடிப்படையில் ஸ்ப்ரிங் களின் சில குணம் மற்றும் அவற்றின் சமநிலை நிலையை அடிப்படையாகக் கொண்டது அந்த சிக்கலைப் பார்ப்போம் இந்த முறை ஃபோர்ஸ் டைரக்ட் பிளேஸ்மென்ட் என்று அழைக்கப்படுகிறது இப்போது நான் கூறியது போல இந்த முறை இது இடவமைவு பிரச்சினைக்கும் இயக்கவியலின் மிகவும் கிளாசிக்கல் சிக்கலுக்கும் இடையிலான ஒப்புமையின் ஒற்றுமையை ஆராய்கிறது இது ஸ்ப்ரிங் களுடன் இணைக்கப்பட்ட உடல்களின் அமைப்பாகும் நான் விளக்க ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வேன் எனவே ஸ்ப்ரிங் களுடன் இணைக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு உள்ளது இதுதான் இங்கே ஒப்புமை எனவே நாம் சிறிது நேரம் கழித்து வருவோம் இது இடவமைவு சிக்கலுடன் ஒரு ஒப்புமை அங்கு நாம் வைக்க விரும்பும் தொகுதிகள் ஒன்றுக்கு ஒன்று வலைகள் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன அவை ஒன்றுக்கு ஒன்று ஈர்ப்பு சக்திகளை செலுத்துகின்றன சக்தியின் அளவு நேரடியாக தொகுதிகளுக்கு இடையிலான தூரத்திற்கு விகிதாசாரமாகும் இது இயக்கவியலில் ஹுக்ஸ் லா Hook's law விற்கு ஒத்ததாகும் இதை முதலில் விளக்க முயற்சிப்போம் எனவே நாங்கள் ஹுக்ஸ் லா Hook's law வுடன் தொடங்குவோம் ஹுக்ஸ் லா Hook's law என்ன ஹுக்ஸ் லா Hook's law ஒரு ன் குணமுடன் தொடர்புடையது ஒரு யை நீட்டுவது அல்லது சுருங்குவது ஒரு பொருள் அல்லது குடன் இணைக்கப்பட்ட ஒரு நிறையின் மீது எவ்வாறு சக்தியை செலுத்துகிறது என்பதை பார்ப்போம் எங்களிடம் இரண்டு நிறைகள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அவற்றை ஒரு ஸ்ப்ரிங் கால் இணைக்கப்பட்டுள்ள m1 மற்றும் m2 என்று அழைப்போம் எனவே நாம் என்ன செய்ய முடியும் இந்த இரண்டு நிறைகளுக் இடையிலான தூரம் d என்று சொல்லலாம் நான் ஸ்ப்ரிங் யை நீட்டினால் m2 நான் இந்த திசையில் இழுத்தால் அதை விடுவித்தால் அது மீண்டும் இங்கே திரும்பி வரும் அல்லது நான் இந்த திசையில் தள்ளினால் நான் விடுவித்தால் அது மீண்டும் அசல் நிலைக்கு வரும் எனவே நான் ஒரு ஸ்ப்ரிங் இழுக்கும்போதோ அல்லது தள்ளும்போதோ சக்திஅதை வேறு திசையில் நகர்த்தும் எனவே ஸ்ப்ரிங் ன் மீது செலுத்தப்படும் சக்தி ஸ்ப்ரிங் ன் இரு முனைகளையும் பிரிக்கும் தூரத்திற்கு விகிதாசாரமாகும் இந்த m1 மற்றும் m2 எனவே இந்த மாறிலி k ஐ ஸ்ப்ரிங் மாறிலி என்று அழைக்கும் இடத்தில் சில நிலையான k க்கு சமமாக F ஐ எழுதலாம் எனவே இது ஸ்ப்ரிங் ன் தரத்தைப் பொறுத்தது இது மிகவும் வலுவான ஸ்ப்ரிங் காக இருந்தால் k இன் மதிப்பு மிகப் பெரியதாக இருக்கும் ஆனால் அது மிகவும் பலவீனமான ஸ்ப்ரிங் காக இருந்தால் k இன் மதிப்பு குறைவாக இருக்கும் எனவே F மற்றும் d க்கு இடையிலான இந்த விகிதாசாரமானது இந்த ஸ்ப்ரிங் பொருளை அதன் நெகிழ்ச்சியின் எல்லைக்குள் வைத்திருக்கும் பாருங்கள் இந்த ஸ்ப்ரிங் கை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அப்பால் இழுத்தால் பொருளில் சில நிரந்தர சேதம் ஏற்படக்கூடும் இப்போது சில நிரந்தர சிதைவுகள் ஏற்படக்கூடும் இது நெகிழ்ச்சித்தன்மையின் எல்லைக்கு அப்பாற்பட்டது என்று நாங்கள் சொல்கிறோம் அதாவது நீங்கள் ஸ்ப்ரிங் கை விடுவித்தால் m2 அதன் அசல் நிலைக்கு சரியாக திரும்பி வராது ஸ்ப்ரிங் ன் சில பகுதி நிரந்தரமாக சேதமடையக்கூடும் எனவே அதனால்தான் நெகிழ்ச்சித்தன்மையின் எல்லைக்குள் F மற்றும் d விகிதாசாரத்தன்மை உள்ளது என்று சொல்கிறோம் எனவே இது இரண்டு ஸ்ப்ரிங் களுக்கானது இப்போது இடவமைவு சிக்கலைப் பார்ப்போம் ஏனென்றால் இரண்டு தொகுதிகள் ஒரு தொகுதி B1 மற்றும் ஒரு தொகுதி B2 என்று சொல்லலாம் மற்றொரு தொகுதி B3 உள்ளது என்று சொல்லலாம் எனவே நான் கருதுவது என்னவென்றால் B1 மற்றும் B2 க்கு இடையில் 5 இணைப்பு கம்பிகள் மற்றும் வலைகள் உள்ளன 5 வலைகள் இயங்குகின்றன B2 மற்றும் B3 க்கு இடையில் 2 உள்ளன B1 மற்றும் B3 க்கு இடையில் 3 உள்ளன என்று சொல்லலாம் எனவே நான் ஒரு ஒப்புமை வரைய முடியும் எனவே நான் சொல்வது என்னவென்றால் இடவமைவு சிக்கலில் நீங்கள் என்ன பார்க்க முயற்சிக்கிறீர்கள் இரண்டு தொகுதிகள் மிகவும் வலுவாக ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன அவற்றை முடிந்தவரை நெருக்கமாக வைக்க முயற்சிக்கிறோம் ஆனால் அவை அவ்வளவு நெருக்கமாக இல்லாவிட்டால் வலுவாக இணைக்கப்பட்டுள்ளன அந்த முயற்சிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எனவே நான் சொல்வது என்னவென்றால் இந்த சிக்கலை நான் B1 B2 மற்றும் B3 ஆகிய மூன்று பொருள் சமமாக மாற்றியமைக்க முடியும் அவை மூன்று ஸ்ப்ரிங் களால் இணைக்கப்பட்டுள்ளன அவற்றின் ஸ்ப்ரிங் மாறிலிகள் K 5 க்கு சமம் K 2க்கு சமம் மற்றும் K 3 க்கு சமம் ஏனெனில் இந்த குறிப்பிட்ட ஸ்ப்ரிங் மாறிலியின் மிக உயர்ந்த மதிப்பைக் கொண்ட ஸ்ப்ரிங் னது வலிமையானது இது B1 B2 ஐ ஒன்றாக இழுக்கும் எனவே இந்த பொருட்களின் அமைப்பை நீங்கள் சுதந்திரமாக நகர்த்த விட்டுவிட்டால் அவை இறுதியாக சமநிலை நிலை என்று அழைக்கப்படும் ஒரு கட்டமைப்பில் குடியேறும் ஒவ்வொரு பொருட்களின் நிகர சக்தியும் 0 ஆக இருக்கும் மற்ற ஸ்ப்ரிங் களும் இணைக்கப்படலாம் எனவே நான் காட்டவில்லை நான் 3 ஐ மட்டுமே காட்டுகிறேன் ஏனென்றால் அது 3 சமநிலை நிலை மட்டுமே என்றால் அவை அனைத்தும் ஒன்றாக வரும் ஆனால் மற்ற திசைகளிலும் இழுக்கும் சக்திகள் உள்ளன எனவே ஒப்புமை இது போன்றது எங்களுக்கு ஒரு ஸ்ப்ரிங் ம் உள்ளது எங்களுக்கு இடை இணைப்பு கோடுகள் உள்ளன இப்போது ஒப்புமை என்னவென்றால் ஹூக்கின்Hooke's சட்டங்கள் சக்தி தூரத்திற்கு விகிதமாக இருக்கும் என்று கூறுகிறது இங்கேயும் அதே விஷயம் இது இடையிலான தூரம் d B1 மற்றும் B2 ஆகிய இரண்டு தொகுதிகள் எனவே B1 மற்றும் B2 க்கு இடையிலான ஈர்ப்பு சக்திகள் வரிகளின் எண்ணிக்கையுடன் சமமாக இருக்கும் இது ஹூக்கின் Hooke'sசட்டத்தைப் போலவே தூரத்தினால் பெருக்கப்படும் உங்கள் k ஆகும் எனவே இந்த வகையான ஒற்றுமை அல்லது ஒப்புமை நீங்கள் இந்த கோட்பாட்டை வரைந்து பயன்படுத்துகிறீர்கள் தொகுதிகள் வைப்பதற்கான இந்த குறிப்பிட்ட முறையை நாங்கள் வடிவமைக்கிறோம் அல்லது உருவாக்குகிறோம் எனவே மீண்டும் இந்த ஸ்லைடிற்கு வருவோம் எனவே ஒன்றுக்கு ஒன்று இணைக்கப்பட்ட தொகுதிகள் நான் சொன்னது போல் ஸ்ப்ரிங் களால் இணைக்கப்படுவது போல ஈர்ப்பு சக்திகளை செலுத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம் இந்த சக்தியின் அளவு தூரத்திற்கு விகிதாசாரமாகும் இதுவும் நான் சொன்னேன் நீங்கள் அவை சுதந்திரமாக நகர்த்துவதற்கு விட்டுச் செல்லும்போது இறுதி உள்ளமைவு அமைப்பு சமநிலையை அடைகிறது எனவே அமைப்பு சமநிலையை அடைகிறது என்று நான் கூறும்போது இதை விளக்குவதற்கு மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் என்னிடம் மூன்று பொருட்கள் உள்ளன என்று வைத்து கொள்ளலாம் அவற்றை B1 B2 தொகுதிகள் என்று அழைப்போம் B3 இங்கே இருக்கிறது என்று சொல்லலாம் எனவே இந்த மூன்று B1 B2 B3 நாங்கள் ஏற்கனவே ஒரு தரைத்தளத்தில் வைக்கப்பட்டுள்ள தொகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்று கருதுகிறோம் எங்களுக்கு ஒரு பியூல் கஸ்டம் வடிவமைப்பு நாம் இங்கே B1 ஐ வைத்திருக்கிறோம் B3 ஐ இங்கே வைத்திருக்கிறோம் B2 ஐ இங்கே வைத்திருக்கிறோம் இப்போது நாம் என்ன சிந்திக்கிறோம் நான்காவது தொகுதி B4 அதை சரியாக வைக்க ஒரு நல்ல இடத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே இந்த B4 நான் ஒரு பொருள் B4 ஐக் குறிக்கிறேன் நான் அதை ஒரு செவ்வகத்தில் காண்பிக்கிறேன் இது ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள இந்த மூன்று தொகுதிகளான B1 B2 B3 உடன் ஸ்ப்ரிங் களால் இணைக்கப்பட்டுள்ளது எனவே அவற்றின் இணைப்பு k1 k2 k3 சரியாக இருக்கலாம் இப்போது நான் சொல்வது என்னவென்றால் இந்த நிலையில் நான் B4 ஐ வெளியிடுகிறேன் எனவே B4 ஐ நகர்த்தி இறுதி நிலையை அடையட்டும் அது அதன் சமநிலை நிலையாக இருக்கும் B4 இன் இறுதி நிலை இதுதான் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் B4 ஐ வெளியிட்டால் இதன் இறுதி நிலை B4 எனவே B1ல் இது இணைக்கப்படும் இது இணைக்கப்படும் எனவே இறுதி நிலையில் B4 தொகுதி மீது செலுத்தப்படும் மொத்த சக்தி 0 க்கு சமமாக இருக்கும் இது சமநிலையின் வரையறை சரி எனவே இந்த சமநிலையை நீங்கள் கொண்டிருக்கும்போது தொகுதி B4 ஐ வைப்பதற்கான சிறந்த நிலையை நாங்கள் கண்டறிந்துள்ளோம் என்று கூறுகிறோம் போர்ஸ் டிரெசிடெட் ப்ளஸ்ட்மென்ட் இடவமைவு உரிமைக்கு பின்னால் உள்ள அடிப்படை கருத்து இதுதான் எனவே பொதுவாக நீங்கள் மீண்டும் இதைப் பார்த்தால் நான் சொன்னதைப் போல இரண்டு தொகுதிகள் இருந்தால் பொதுவாக B1 மற்றும் B4 என்று சொல்வோம் எனவே உங்களிடம் இடை இணைப்புகள் உள்ளன எடை w14 என்று சொல்லப்படும் எனவே இதை இணைக்கும் எத்தனை கோடுகள் இந்த தொகுதிகளுக்கு இடையிலான தூரம் d14 என்று சொல்லலாம் எனவே இந்த இரண்டு தொகுதிகள் B1 மற்றும் B4 க்கு இடையில் ஈர்க்கும் சக்தி w14 ஐ d14 ஆல் பெருக்கப்படும் ஹூக்கின் சட்டம் Hooke's law என்ன சொன்னாலும் அது w14 தூரத்திற்கு விகிதாசாரமாக இருக்கும் சரியானது எனவே பல கலங்களுடன் இணைக்கப்பட்ட ஒரு செல் ஒரு சக்தியை அனுபவிக்கும் நான் இந்த வெளிப்பாட்டை விளக்குவேன் முதலில் பகுப்பாய்வு செய்ய ஒரு எளிய காட்சியை உருவாக்குகிறேன் எனக்கு இது போன்ற ஒரு காட்சி உள்ளது என்று சொல்லட்டும் நான் வைக்க விரும்பும் ஒரு தொகுதி 'I' உள்ளது ஏற்கனவே நான்கு தொகுதிகள் வைக்கப்பட்டுள்ளன 1 2 3 மற்றும் 4 என்று சொல்லலாம் எனவே இந்த தொகுதிகள் ஒவ்வொன்றும் சில ஈர்ப்பு சக்திகளை உருவாக்குகின்றன எனவே 1 தன்னை நோக்கி iயை ஈர்க்க முயற்சிக்கிறது 2 தன்னை நோக்கி iயை ஈர்க்க முயற்சிக்கிறது 3 தன்னை நோக்கி iயை ஈர்க்க முயற்சிக்கிறது 4 தன்னை நோக்கி iயை ஈர்க்க முயற்சிக்கிறது இப்போது அது எடையை சார்ந்துள்ளது எடையை wi1 wi 2 wi3 மற்றும் wi4 என்று அழைப்போம் எனவே Fi தொகுதி மீது செலுத்தப்படும் மொத்த சக்தி wi1 di1 ஆல் பெருக்கப்படுகிறது இங்கே di1 என்பது தூரம் இதில் di1 di1 ஆகும் இதேபோல் இது di2 ஆகவும் இது di3 ஆகவும் இது di4 ஆகவும் இருக்கும் எனவே நான் செலுத்தும் மொத்த சக்தி wi2 di2 மற்றும் wi3 di3 மற்றும் wi4 di4 ஆக இருக்கும் இப்போது நீங்கள் செய்ய விரும்புவது என்னவென்றால் நீங்கள் சில சமன்பாடுகளை தீர்க்க வேண்டும் மற்றும் இந்த சக்தி 0 ஆக மாறும் i க்கான இருப்பிடத்தைக் கண்டறிய வேண்டும் ஏனென்றால் அவற்றில் சில சரியான திசையில் இழுக்கப்படும் சில தொகுதிகள் இடதுபுறத்து திசையில் இழுக்கப்படும் எனவே அந்த பிளஸ் மற்றும் மைனஸில் அடையாளம் இருக்கும் மொத்தம் x திசையிலும் y திசையிலும் 0 ஆக இருக்க வேண்டும் எனவே நான் இங்கே காட்டியிருப்பது ஸ்லைடில் ஒரு பொது வடிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அங்கு ஒரு செல் மற்ற j எண் கலங்களால் ஈர்க்கப்படுகிறது எனவே இது ij ஆக இருக்கும் இது மொத்த சக்திகளாக இருக்கும் அங்கு wij என்பது i மற்றும் j க்கு இடையிலான இணைப்புகளின் எண்ணிக்கை அதாவது இது இணைப்பின் எடை மற்றும் d ij தூரத்தைக் குறிக்கும் இப்போது நான் குறிப்பிட்டது என்னவென்றால் i கலத்தை சுதந்திரமாக நகர்த்த அனுமதித்தால் அது ஆதிக்க சக்தியின் திசையை நோக்கி நகரும் மற்றும் அதன் இறுதி நிலையில் 0 சக்தி இலக்கு இருப்பிடம் என்று அழைக்கப்படுகிறது இதன் விளைவாக வரும் சக்தி Fi பூஜ்ஜியமாக மாறும் எனவே i கலத்தை சுதந்திரமாக நகர்த்த அனுமதித்தால் அது தானாகவே வந்து அதன் இறுதி எனப்படும் 0 சக்தி இலக்கு இருப்பிடத்தில் ஓய்வெடுக்கும் எனவே 0 இலக்கு இலக்கு இருப்பிடத்தின் ஒருங்கிணைப்பைக் கண்டுபிடிப்பதே எங்கள் நோக்கம் இதனால் அந்தத் தொகுதியை வைக்க சிறந்த இடம் எது என்பதை நாங்கள் தீர்மானிக்க முடியும் எனவே இந்த வழியில் நீங்கள் ஒரு மறு செய்கையை ஒவ்வொன்றாகச் செய்தால் கலங்களை மாற்றுவோம் எனவே அனைத்து கலங்களும் அவற்றின் 0 சக்தி இடங்களுக்கு நகரும்போது மொத்த கம்பி நீளம் குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதைத்தான் நாங்கள் செய்ய முயற்சிக்கிறோம் ஏனென்றால் அவற்றுக்கிடையே அதிகபட்ச எண்ணிக்கையிலான கம்பிகளைக் கொண்ட இரண்டு தொகுதிகள் அதிகபட்ச சக்தியைக் கொண்டிருக்கும் எனவே அவை ஒன்றாக நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது அடிப்படை யோசனை எனவே ஒரு எளிய கணக்கீடு செய்வோம் எனவே இயக்கவியல் உங்களுக்குத் தெரிந்த ஒரு சக்தி ஒரு சக்தி அதன் x கூறு மற்றும் y கூறுகளை இரு பரிமாண தளம் கொண்டிருக்கும் எனவே சக்தியின் x கூறுகள் மற்றும் y கூறுகளை தனித்தனியாக 0 க்கு சமன் செய்கிறோம் மற்றும் ஒருங்கிணைப்புக்கு தீர்வு காண முயற்சிக்கிறோம் எனவே கலத்திற்கு xi0 மற்றும் yi0 ஆகியவை 0 சக்தி இலக்கு இருப்பிடத்தைக் குறிக்கும் என்று வைத்துக் கொள்வோம் எனவே இந்த இறுதி இடத்தில் i கலத்தில் செலுத்தப்படும் மொத்த சக்தி x திசையில் wij xj0 கழித்தல் xi0 இந்த j மற்ற அனைத்து தொகுதிகள் மற்றும் i என்பது j க்கு இந்த 0 உண்மையில் தேவையில்லை எனவே 'i' என்பதற்கு 0 மட்டுமே தேவை 'i' என்பதற்காக மற்ற எல்லா தொகுதிகளும் ஏற்கனவே 0 0 படை இலக்கு இருப்பிடத்தில் இருப்பதைக் குறிப்பிட்டுள்ளேன் அதனால்தான் நான் இங்கே 0 ஐக் காட்டுகிறேன் ஆனால் இந்த சமன்பாட்டில் நாம் xi0 இல் அதிக ஆர்வம் காட்டுகிறோம் எனவே x திசையில் உள்ள இரண்டு தொகுதிகளுக்கும் இடையிலான தூரம் xj கழித்தல் xi எடையால் பெருக்கப்படும் இதேபோல் இரண்டு தொகுதிகளுக்கும் இடையிலான y திசையில் தூரம் yj கழித்தல் yi0 எடையால் பெருக்கப்படும் எனவே இந்த இரண்டையும் தனித்தனியாக 0 வினாடிக்கு சமன் செய்தால் அதாவது x திசையில் நிகர சக்தி y திசையில் 0 ஆக இருக்கும் நீங்கள் அதைத் தீர்த்தால் நீங்கள் xij இன் மதிப்பைப் பெறுவீர்கள் இந்த xi0 நான் அதற்கு பதிலாக எழுதுகிறேன் இந்த yi0 நான் yj yj0 ஐ எழுதுகிறேன் எனவே இறுதி இருப்பிடம் இது போன்ற வெளிப்பாடுகளால் x மற்றும் y மதிப்புகளால் வழங்கப்படுகிறது எனவே மற்ற எல்லா தொகுதிகளின் ஆயத்தொலைவுகள் மற்றும் அவற்றின் இணைப்புகளின் எடைகள் எனக்குத் தெரியும் எனவே 0 படை இலக்கு இருப்பிடத்தின் மதிப்பை நாம் கணக்கிட முடியும் ஆனால் நிச்சயமாக நாங்கள் இலக்கு ஒருங்கிணைப்பை உருவாக்கும் போது ஒன்றுடன் ஒன்று இல்லை என்பதை வெளிப்படையாக சரிபார்க்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஏற்கனவே ஆக்கிரமித்துள்ள இலக்கு ஒருங்கிணைப்பை உருவாக்குகிறீர்கள் எனவே நீங்கள் அருகிலுள்ள சில இடங்களில் தடுப்பை வைக்க வேண்டும் எனவே விளக்குவதற்கு ஒரு சிறிய உதாரணத்தைப் பார்ப்போம் எனவே சிக்கல் இடதுபுறத்தில் உள்ள வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது வலதுபுறத்தில் உள்ள வரைபடத்தை நீங்கள் தற்காலிகமாக புறக்கணிக்கிறீர்கள் ஏனெனில் இது இறுதி தீர்வைக் குறிக்கிறது ஆனால் நாங்கள் இதை அடைவோம் இந்த எடுத்துக்காட்டில் நான்கு உள்ளீட்டு வெளியீட்டு பட்டைகள் வெளியே வி டி மற்றும் தரை மற்றும் ஒரு கேட் வலதுபுறம் இருப்பதைக் காட்டியுள்ளீர்கள் எனவே எளிமைக்காக நான் மூன்றுக்கு மூன்று கட்டம் போன்ற கட்டமைப்பு வைத்திருக்கிறேன் என்று கருதுகிறேன் நான்கு மூலைகள் ஏற்கனவே நான்கு மூலையில் செவ்வகங்களில் முன் வைக்கப்பட்டுள்ள எடுத்துக்காட்டுக்கு மிகச் சிறிய துணை சிக்கல் வி டி இங்கே உள்ளது in இங்கே உள்ளது ground இங்கே உள்ளது மற்றும் in இங்கே உள்ளது இந்த இன்வெர்ட்டர் இந்த கேட் வைக்க சிறந்த இருப்பிடத்தைக் கண்டுபிடிப்பதே இப்போது எங்கள் பிரச்சினை எனவே 1 2 3 4 5 இடங்கள் உள்ளன எனவே இந்த 5 இடங்களில் இந்த கேட்வைக்க சிறந்த இடம் எது எனவே இங்கு கம்பிகளின் எடைகள் கொடுக்கப்பட்டது சரி இந்த எண் விளக்க நோக்கங்களுக்காக மட்டுமே ஏன் Vdd எடை 8 மற்றும் நில எடை 3 என்று நினைக்க வேண்டாம் இவை சில எண்கள் மட்டுமே எனவே இந்த எடையை w vdd என்று சொல்லலாம் இந்த எடை அல்லது இந்த வரி 8 மற்றும் w out 10 w in 3 மற்றும் தரை 3 ஆகும் எனவே இந்த கேட் ன் 0 சக்தி இலக்கு இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதே எங்கள் நோக்கம் சரி பார்ப்போம் எனவே இது எங்கள் மூன்றுக்கு மூன்று கட்டம் 0 0 இந்த கலத்தைக் குறிக்கிறது என்று கருதுகிறோம் இது 10 20 இது 01 11 21 02 மற்றும் 22 ஆகும் எனவே நாம் சமன்பாட்டைப் பின்பற்றுகிறோம் நாம் பெற்ற சமன்பாட்டின் படி முதலில் 0 விசை x ஒருங்கிணைப்பைக் கணக்கிடுவோம் எனவே wij மதிப்புகள் ஏற்கனவே 8 10 3 மற்றும் 3 என அறியப்படுகின்றன ஆகவே xj இல் உள்ள wij இருக்கும் நான்கு j's vdd out in மற்றும் ground எனவே w vdd x vdd கூட்டு w out x out w in x in மற்றும் w ground x ground வகுக்கலில் எடைகளின் கூட்டுத்தொகையாக இருக்க வேண்டும் எனவே நீங்கள் மதிப்புகளை வைக்கிறீர்கள் எடைகள் 8 10 3 மற்றும் 3 w vdd 8 மற்றும் x vdd vdd க்கு x ஒருங்கிணைப்பு என்றால் என்ன 0 அது 02 அவுட் எடை 10 x ஒருங்கிணைப்பு 2 10 பெருக்கப்பட்ட 2 x ஆயத்தொலைவில் x மீண்டும் 0 3 பெருக்கப்பட்ட 0 ஆக இருக்கும் தரையில் x ஒருங்கிணைப்பு மீண்டும் 2 20 3 பெருக்கப்பட்ட 2 ஆகும் எனவே நீங்கள் கணக்கிட்டால் 26 க்கு 24 க்கு வருவது 1 இதேபோல் நீங்கள் 0 சக்தியைக் கணக்கிட்டால் இந்த சமன்பாட்டைப் பயன்படுத்தி y ஒருங்கிணைப்பு என்று பொருள் எனவே சமன்பாடு இந்த y vdd yout போன்றதாக இருக்கும் ஆகவே இந்த y vdd 8 க்குள் vdd y ஒருங்கிணைப்பு 2 0 கமா 2 y out கூட 2 ஆகும் ஆனால் y மற்றும் ஒருங்கிணைப்பு 0 எனவே இது 0 மற்றும் 0 ஆகும் எனவே இது 16 மற்றும் 20 36 க்கு வருகிறது இது 24 ஆகும் எனவே நீங்கள் 1 5 பெறுவீர்கள் எனவே 0 சக்தி இருப்பிடம் 1 083 மற்றும் 1 5 என கணக்கிடப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் ஒரு சுற்று செய்தால் 1 கமா 2 அருகிலுள்ள முழு மதிப்பு எனவே 1 கமா 2 இந்த கலமாக இருக்கும் எனவே இறுதி தீர்வு காட்டப்பட்டுள்ளது எனவே இந்த குறிப்பிட்ட சிக்கலுக்கு இந்த கேட் கட்டத்திற்குள் இந்த இடத்தில் வைக்கப்பட வேண்டும் எனவே போர்ஸ் டிரெசிடெட் ப்ளஸ்ட்மென்ட் பின்னால் உள்ள அடிப்படை யோசனை இதுதான் நாங்கள் இப்போது பார்த்த துணை சிக்கல் எங்கே என்று நீங்கள் சொல்லலாம் வேறு சில j எண் தொகுதிகள் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ளன நான் ஒரு புதிய தொகுதியை வைக்க முயற்சிக்கிறேன் எனவே மொத்த ஒருங்கிணைப்பு என்னவாக இருக்க வேண்டும் வெளிப்புற j தொகுதிகள் i இல் செலுத்தப்படுவது x திசையிலும் y திசையிலும் 0 ஆக இருக்கும் இப்போது ஒரு தொகுதியை வைப்பதற்கான துணை சிக்கலைப் பார்த்தோம் மற்ற j தொகுதிகள் வைக்கப்பட்டுள்ளன இப்போது இந்த அணுகுமுறையை ஆக்கபூர்வமான இடவமைவுக்கு பயன்படுத்தலாம் ஆக்கபூர்வமான இடவமைவு என்றால் என்னிடம் உள்ளது என்னிடம் 100 தொகுதிகள் உள்ளன என்று சொல்லட்டும் அவை அனைத்தையும் ஆக்கபூர்வமான வழிமுறையாக வைக்க விரும்புகிறேன் அவற்றை ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக வைக்கிறேன் எனவே மெதுவாக நான் இடவமைப்பை உருவாக்குகிறேன் ஆக்கபூர்வமான பொருள் என்னவென்றால் அது முன்னேறும் போது அளவு வளரும் எனவே ஆக்கபூர்வமான இடவமைவு மிகவும் எளிது இது நீங்கள் தேர்ந்தெடுக்கும் சில ஆரம்ப இடவமைவுகளுடன் தொடங்குகிறது ஆரம்பத்தில் ஆரம்ப இடவமைவு பூஜ்யமானது எதுவும் இல்லை எனவே நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு தொகுதியைத் தேர்ந்தெடுக்கிறீர்கள் அதன் 0 சக்தி இருப்பிடத்தைக் கணக்கிட்டு அதை அங்கே வைக்க முயற்சிக்கவும் நிச்சயமாக சில தீர்வுகள் உள்ளன அவற்றைப் பயன்படுத்தி நீங்கள் பெற்ற தீர்வை மேம்படுத்தலாம் இப்போது இந்த கலங்களை நீங்கள் பணியமர்த்துவதற்காக எடுக்கும் வரிசை இது சீரற்றதாக இருக்கலாம் அல்லது சில பட்டறிவுசார் இயக்கப்படுகிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் இருந்த ஒவ்வொரு கட்டத்திலும் அர்த்தம் மீதமுள்ள அனைத்து கலங்களையும் நீங்கள் கருதுகிறீர்கள் உதாரணமாக நான் ஏற்கனவே வைத்திருக்கும் 100 இல் 40 கலங்கள் 60 உள்ளன எனவே மீதமுள்ள 60 கலங்களில் ஒவ்வொன்றிற்கும் நான் கணக்கிடுகிறேன் அதற்காக Fi இன் மதிப்பு அதிகபட்சமாக இருக்கும் எனவே நான் தற்காலிக இடவமைப்பைக் கொண்டு வந்திருந்தால் அதிகபட்சமாக வரவிருக்கும் தற்காலிக இடவமைவுக்கு எனவே Fi அதிகபட்சமாக இருக்கும் கலத்தைத் தேர்ந்தெடுத்து அதற்கான புதிய இருப்பிடத்தை உருவாக்க முயற்சிக்கவும் கணக்கிடுங்கள் நிச்சயமாக இங்கே நான் ஒருவிதமான சீரற்ற இடவமைவுடன் தொடங்குகிறேன் என்று கருதுகிறேன் அவற்றை ஒவ்வொன்றாக வைக்கவில்லை எனவே நான் 100 கலங்களை தோராயமாக தரையில் வைக்கிறேன் ஆனால் ஒவ்வொன்றாக 0 சக்தி இருப்பிடத்தைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கும் தேர்வுமுறைக்கு அவற்றைக் கருத்தில் கொள்கிறேன் எனவே ஒரு தொகுதி அல்லது கலத்தின் 0 சக்தி இருப்பிடத்தை நீங்கள் கணக்கிடும்போது பல பட்டறிவுசார் முன்மொழியப்பட்டுள்ளன எனவே 0 சக்தி இருப்பிடம் ஏற்கனவே மற்றொரு செல் q ஆல் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் கண்டால் பரிசீலிக்கப்பட்ட செல் p என்று சொல்லட்டும் இதற்கு உங்களுக்கு பல விருப்பங்கள் உள்ளன நீங்கள் p ஐ நகர்த்துவீர்கள் p ஐ ஏற்கனவே ஆக்கிரமித்துள்ளதால் p ஐ q க்குள் வைக்க முடியாது நீங்கள் p ஐ q க்கு அருகில் உள்ள ஒரு இடத்திற்கு நகர்த்தலாம் இது வலது இடது மேல் கீழ் எங்காவது நாம் p மற்றும் q ஐ பரிமாறிக்கொண்டால் அல்லது இடமாற்றம் செய்தால் என்ன என்பதை நீங்கள் மதிப்பீடு செய்கிறீர்கள் எனவே நீங்கள் p மற்றும் q ஐ பரிமாறிக்கொண்டு செலவு குறைந்து வருவதைக் கண்டால் நீங்கள் இடமாற்றத்தை ஏற்கலாம் சிற்றலை நகர்வு என்பது நாம் ஒருவித சிற்றலை அல்லது சங்கிலி எதிர்வினை செய்கிறோம் நீங்கள் கணக்கிடப்பட்ட இடத்தில் செல் p ஐ வைப்பது போல q ஆல் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது மற்றும் q க்கு p இன் புதிய இருப்பிடத்துடன் புதிய 0 சக்தி இருப்பிடத்தை நீங்கள் கணக்கிடுகிறீர்கள் q நீங்கள் அந்த இடத்தில் q ஐ வைக்கிறீர்கள் அந்த இடம் மற்றொரு கலத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதைக் கண்டால் r க்கு இந்த 0 இருப்பிடத்தைக் காணலாம் இந்த வழியில் நீங்கள் இறுதியில் உள்ள அனைத்து கலங்களும் இடம் பெறும் வரை மீண்டும் செய்கிறீர்கள் இறுதியாக ஒரு சங்கிலி நகர்வு என்னவென்றால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் 0 விசை இருப்பிடத்தை ஒரு சிற்றலை நகர்வு போல மீண்டும் கணக்கிட மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் செல் p ஐ கணக்கிடப்பட்ட இடத்தில் நகர்த்தி அந்த இடத்தை முன்பு ஆக்கிரமித்துள்ள செல் q ஐ நகர்த்தினால் நீங்கள் அதை அருகிலுள்ள இடத்திற்கு நகர்த்துவீர்கள் அருகிலுள்ள இருப்பிடம் வேறு சில செல் rஆல் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் r ஐ அருகிலுள்ள இடத்திற்கு நகர்த்துவீர்கள் மேலும் ஒரு இலவச இருப்பிடம் இறுதியாகக் கிடைக்கும் வரை நீங்கள் எல்லா கலங்களையும் அடிப்படையில் மாற்றுவதைப் போல ஆகவே ஒரு பொருள் ஸ்ப்ரிங் கள் மூலம் சக்திகள் செலுத்தப்படும் வழியை ஸ்ப்ரிங் களிலிருந்து ஒப்புமை செய்வதைப் பயன்படுத்தி போர்ஸ் டிரெசிடெட் திட்டமிடல் மற்றும் ஆக்கபூர்வமான இடவமைப்யை பார்த்தோம் தொகுதிகளை வைப்பதற்கான சிறந்த இடத்தையும் நாம் காணலாம் இப்போது இதுபோன்ற பல இடவமைவு கருவிகள் உள்ளன அவை வெவ்வேறு தொகுதிகளுக்கான இருப்பிடத்தைக் கண்டுபிடிப்பதற்கு சக்தி வழிநடத்துதலின் அடிப்படையில் இந்த வகையான பட்டறிவு பயன்படுத்துகின்றன எனவே இதன் மூலம் இந்த விரிவுரை எண் 13 இன் முடிவுக்கு வருகிறோம்